ஒளிமின்னழுத்த பேனல்கள் இணைக்கப்பட்ட மாற்றிகள் மீது மின்மறுப்பு கட்டுப்பாட்டை எவ்வாறு செய்ய முடியும் என்பதைப் பார்ப்போம்இதனால் நாம் அதிகபட்ச பவர் பாயிண்ட் டிராக்கிங்கை அடைய முடியும் எனவே ஒரு P V பேனலை DC DC மாற்றி உடன் இணைப்போம்மற்றும் DC DC மாற்றியின்அவுட்புட் ஐலோடு உடன்இணைப்போம் DC DCமாற்றி control input d ஐ கொண்டுள்ளது கட்டுப்படுத்தப்பட்ட இன்புட் d மற்றும் லோடு Ro மாறுபடக்கூடியது லோடு Ro மற்றும் மாறுபடக்கூடிய Ro நம் கட்டுப்பாட்டில் இல்லை இருப்பினும் d இன் மாறுபாடு நமது கட்டுப்பாட்டில் உள்ளது அதையே நாம் கட்டுப்படுத்தப்பட்ட இன்புட் ஆக பயன்படுத்த விரும்புகிறோம் மற்றும் நாம் RT ஐ நிறுவ வேண்டும் ஒளிமின்னழுத்த பேனல்கள் பக்கமானது பக்கவாட்டில் இருந்து பார்க்கும் பொழுது RT ஆனது R0 மற்றும் d இன் செயல்பாடாக உள்ளது டியூட்டி சைக்கிள் கான பொருத்தமான சிக்னலை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவே அதிகபட்ச மின் புள்ளியை செய்வதற்கான கட்டுப்பாட்டுத் தொகுதியான இந்தத் தொகுதியை நாம் வடிவமைக்க வேண்டும் அதற்காக உங்களுக்கு இரண்டு உணர்திறன் உள்ளீடுகள் தேவை ஒன்று மின்னோட்டம் ஒளிமின்னழுத்த தொகுதி மின்னோட்டம் இது ஒளிமின்னழுத்த குழு வழியாக பாய்கிறது மற்றொன்று அரே க்கு இடையேயான வோல்டேஜ் எனவே இது இந்த தொகுதிக்கு சிக்னல் இன்புட் ஆக கொடுக்கப்பட வேண்டும் மற்றும் தொகுதியின் அவுட்புட் டியூட்டி சிக்னலுக்காக பொருத்தமான சிக்னலை வழங்கும் எனவே இந்தத் தொகுதிதான் நாம் கவனம் செலுத்துவோம் நாம் விவாதிப்போம் அதுதான் MPPT கட்டுப்படுத்தப்பட்ட தொகுதி இது இப்போது நம் விவாதத்தின் பொருளாக இருக்கும் மேலும் அவை என்ன என்பதைப் பார்ப்போம் கட்டுப்பாட்டு வழிமுறைகள் மற்றும் கட்டுப்பாட்டு முறைகள் அதிகபட்ச சக்தி புள்ளியை அடைய நாம் பயன்படுத்தலாம் MPPT செய்ய இலக்கியத்தில் பல முறைகள் உள்ளன சில பொதுவான முறைகளைப் பார்ப்போம் அவை அதிகபட்ச பவர் பாயிண்ட் டிராக்கிங் செய்வதற்கு பொதுவாகப் பயன்படுத்தப்படுகின்றன எனவே நாம் விவாதிக்கும் MPP முறைகளில் ஒன்று ரெஃபரன்ஸ் செல் முறை என்று அழைக்கப்படுகிறது அங்கே இரண்டு வகைகள் வோல்டேஜ் ஸ்கேலிங் மற்றொன்று கரண்ட் ஸ்கேலிங் வகை இரண்டாவது வோல்டேஜ் சம்பிளிங் முறை மூன்றாவது பவர் ஸ்லோப் முறை நான்காவது ஒன்று ஹில் கிளிம்பிங் முறை எனவே இந்த முறைகளைப் பார்ப்போம் இவை மிகவும் பொதுவானவை இந்த முறைகளின் மாற்றத்தில் ஒன்றை பெரும்பாலான கன்வெர்ட்டர்கள் பயன்படுத்துகின்றன எனவே அது அதிகபட்ச பவர் பாயிண்ட் டிராக்கிங் வழிமுறைகள் முழுவதையும் மறைக்க முயற்சிக்கும்